ஒரு குழாய் வழியாக ஒரு திரவம் பாயும் போது வெப்பப் போக்குவரத்தின் சில சுவாரஸ்யமான அம்சங்களை நாம் கவனித்தோம் நாங்கள் அதை இன்னும் மேம்படுத்தப் போகிறோம் மறுபரிசீலனை செய்ய இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் எல்லை நிலை என்றால் முழுமையாக வளர்ந்த பகுதியில் சமன்பாடுகளைத் தீர்க்காமல் dT dx dTs dx க்கு சமம் எனவும் அது dTm dx க்கு சமம் எனவும் சொன்னோம் அது நிலையான மதிப்பிற்கு சமமாகும் Ts என்பது மேற்பரப்பு வெப்பநிலை மட்டுமல்ல மீண்டும் இது முழுமையாக வளர்ந்த பகுதியில் உள்ளது மற்றும் Tm என்பது சராசரி அல்லது கலவை கப் வெப்பநிலை எனவே இதேபோல் நிலையான வெப்பநிலை எல்லை நிலைக்கு நாங்கள் வழங்குகிறோம் எனவேdT dx என்பது Ts T Ts Tm dTm dx என்று சொன்னீர்கள் வெளிப்படையாக இது நிலையானது அல்ல என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே நாம் இங்கிருந்து மேலும் வளர்ச்சியடைகிறோம் மேலும் இந்த பயனுள்ள நுண்ணறிவுகளிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்க்கிறோம் மேலும் இன்று நாம் முழு மாதிரி சமன்பாட்டைத் தீர்க்கப் போகிறோம் பின்னர் இந்த வகையான நுண்ணறிவுகள் எவ்வாறு தீர்க்க உதவுகின்றன என்பதைப் பார்ப்போம் நிலையான வெப்பநிலை விஷயத்தைப் பார்க்கும் போது dTmdx என்று சொன்னோம் எனவே கலவை கப் வெப்பநிலைக்கான ஒட்டுமொத்த ஆற்றல் சமநிலையை நாங்கள் எழுதினோம் அது qs prime P ṁ Cp க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டறிந்தோம் இதில் குறியானது திரவத்திலிருந்து வெப்பப் போக்குவரத்தின் திசையைப் பொறுத்து திரவத்தைச் சுற்றியுள்ள காரணத்தைப் பொறுத்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது அது ஒரு நிலையான வெப்பநிலை விஷயம் என்றால் வெளிப்படையாக ஃப்ளக்ஸ் நிலையானது அல்ல qs டபுள் பிரைம் நிலையானது அல்ல கடந்த விரிவுரையில் ஃப்ளக்ஸ் நிலையானதாக இருக்கும் போது கலவை கப் வெப்பநிலையின் வடிவம் அல்லது நிலையான ஃப்ளக்ஸ் என்ன என்பதைக் காண்பித்தோம் எனவே இந்த சமன்பாடு குழாயில் உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சமன்பாடு ஆகும் இது x 0 x L ஆகும் இது L x க்கு செல்லுபடியாகும் ஃப்ளக்ஸ் நிலையானது அல்ல இருப்பினும் நியூட்டனின் குளிரூட்டல் விதியில் இருந்து ஃப்ளக்ஸ் என்பது Ts Tm ஆக உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே இப்போதுhp ṁ Cp Ts Tm க்கு சமமான இந்த சமன்பாட்டை இங்கே பயன்படுத்தலாம் எனவே இப்போது இந்த சமன்பாட்டை தொகையிட்டால் கப் கலவை வெப்பநிலையின் வடிவத்தை நாம் சரியாகக் கண்டறிய முடியும் நாம் சற்று வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் இப்போது ΔT எனப்படும் மாறியை வரையறுக்கப் போகிறேன் ΔT என்பது வெப்பநிலை வேறுபாடு எனவே ΔT என்பது Ts Tm ஆகும் இப்போது நான் ΔT இன் அடிப்படையில் முழு சமன்பாட்டையும் மாற்ற முடியும் நான் இதை ΔT என்று அழைப்பதற்கான குறிப்பிட்ட காரணம் இதுதான் உண்மையில் அதற்கான காரணம் என்ன என்பதையும் ஆய்வகத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் சில சோதனைகளை எவ்வாறு இணைப்பது என்பதையும் சிறிது நேரத்தில் நீங்கள் காண்பீர்கள் h P ṁ Cp எனும் இந்த சமன்பாட்டை இப்போது நான் இங்கே தொகையிட முடியும் எனவே ΔTi என்பது ஒன்றும் இல்லை ΔT என்பது x 0க்கு சமம் எனவும் ΔTo என்பது L க்கு சமமான ΔT ஆகும் எனவே இது ΔTi என்பது எதுவும் இல்லை ஆனால் x0 இல் T s Tm ஆகும் மற்றும் அது xL T m இல் T s ஆக இருக்கும் ஆனால் இது ஒரு நிலையான வெப்பநிலை என்று நாங்கள் கூறினோம் எனவே இது ஒன்றும் இல்லை ஆனால் T s T m T s மேற்பரப்பில் மாறாமல் இருக்கும் எனவே அதன் x 0 இல் T s T m மற்றும் x f ஆனால் சராசரி திரவ வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பு வெப்பநிலையின் வெப்பநிலை வேறுபாடு மற்றும் இது q இன் வெளியேறும் வேறுபாடு ஆகும் எனவே இவை இரண்டும் உண்மையில் அளவிடக்கூடிய அளவுகள் நுழைவில் சராசரி வெப்பநிலை என்ன என்பதையும் குழாயின் வெளியீட்டில் சராசரி வெப்பநிலை என்ன என்பதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் மற்றும் இவை இரண்டும் அளவிடக்கூடிய அளவுகள் ΔTi இல் i என்பது உள்ளீடு மற்றும் o என்பது வெளியீட்டைக் குறிக்கிறது எனவே சோதனை ரீதியாக அளவிடக்கூடிய அளவு என்றால் இவை இரண்டும் அளவிடக்கூடிய அளவு எனவே ΔTo ΔTi என்பது இன்டெக்ரல் 0 Lh dx க்கு சமமானதா மாணவர் ஆமாம் மாணவர் இது ħL ஆகும் இது PħL இலிருந்து சுழற்சியின் நீளத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது இது சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆகும் லோக்கல் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தில் எங்களுக்கு அதிக ஆர்வம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் முக்கியமானது சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் தான் இப்போது திரவத்தால் இழக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவைப் பார்த்தால் ṁ Cp என்பது ஒரு முக்கியமான வடிவமைப்பு அளவுரு ஆகும்

நீங்கள் வெப்பச்சலனம் செய்யும் திரவத்தால் உண்மையில் இழக்கப்படும் வெப்பத்தின் நிகர அளவு இது ṁ Cp வெளியீட்டில் உள்ள கலவை கப் வெப்பநிலை உள்ளீட்டு கலவை கப் வெப்பநிலை ஆகும் எனவே உள்ளீட்டில் மற்றும் வெளியேற்றத்தில் உள்ள திரவத்தின் கொள்ளளவு வேறுபாட்டைப் பார்ப்பதன் மூலம் திரவத்தால் இழக்கப்படும் வெப்பத்தின் நிகர அளவு இதுவாகும் எனவே இப்போது நான் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் மற்றும் ṁ Cpக்கு மாற்றாக எழுதலாம் ΔTo ΔTi PL ħ L q convection Tmx 0 minus ஆக இருக்கும் ஆனால் ΔTo மற்றும் ΔTa ஆகியவை மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய கப் கலவை வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு என்பதை நாம் அறிவோம் எனவே நான் இதை PL ħ L q convection நான் இங்கே மேற்பரப்பு வெப்பநிலையைச் கூட்டலாம் மற்றும் கழிக்கலாம் எனக்கு Ts Tmx L Ts Tm x 0 என கிடைக்கும் நான் Ts ஐ கூட்டி கழித்துள்ளேன் ΔTo வெளியீடு ஆகும் எனவே இது P L ħL ṁ Cp ஆகும் எனவே q convection ΔTo ΔTi என இருக்கும் இது வெளியீட்டில் வெப்பநிலை வேறுபாடு இது உள்ளீட்டில் வெப்பநிலை வேறுபாடு

பரிமாற்றப்படும் வெப்பத்தின் நிகர அளவு என்ன என்பதை என்னால் மாற்றி எழுதினால் ħL P L ΔTi minus ΔTo ln ΔTi ΔTo என வரும் இந்த சமன்பாடு என்ன இது வெப்பநிலை வேறுபாட்டின் சராசரி மடக்கை ஆகும் எனவே q convection P L என்பது என்ன இது வளைந்த மேற்பரப்பு எனவே அதன் ħL வளைந்த மேற்பரப்பில் ΔT lmtd ஆக உள்ளது எனவே உங்கள் கணக்கீடுகளில் சராசரி வெப்பநிலை வேறுபாட்டை நீங்கள் பயன்படுத்துவது வெறும் மந்திரம் அல்ல இது உண்மையில் உங்கள் வெப்பப் போக்குவரத்து கணக்கீட்டிற்குப் பயன்படுத்தப்பட்டால் அது சரியான வெப்பநிலை வேறுபாடு என்பதைக் காட்டும் கடுமையான பகுப்பாய்வாகும் எனவே சராசரி வெப்பநிலை வேறுபாடு என்பது இந்த லேமினார் மற்றும் டர்புலன்ட் ஓட்ட சோதனைகளை செய்த உங்களில் பெரும்பாலானோர் ΔT lmtd என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் உண்மையில் இது குழாய் பரிசோதனைகளின் கடுமையான பகுப்பாய்விலிருந்து வருகிறது உங்களை நோக்கி பாயும் திரவத்திலிருந்து குழாய் வெப்ப பரிமாற்றம் மற்றும் குழாய்க்கு வெளியே செல்லும் திரவத்திற்கும் இதேபோன்ற பயிற்சியை காட்டலாம் ΔT lmtd என்பது வெப்ப பரிமாற்ற கணக்கீடுகளுக்கான சரியான வெப்பநிலை வேறுபாடு ஆகும் எனவே இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் பதிவு சராசரி வெப்பநிலை வேறுபாடு என்பது வெப்ப பரிமாற்ற கணக்கீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சரியான வெப்பநிலை வேறுபாடு ஆகும் நீங்கள் அளவிடக்கூடிய பண்புகளைப் பயன்படுத்தும் போது இது சரியான அளவீடாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் லோக்கல் வெப்பநிலை வடிவத்தை அளவிட முடியாது எனவே உள்ளீடு மற்றும் வெளியீட்டு வெப்பநிலை ஆகியவை மட்டுமே உங்களுக்குத் தெரிந்த அளவிடக்கூடிய பண்புகள் எனவே உள்ளீடு மற்றும் வெளியேறும் வெப்பநிலை உங்களுக்குத் தெரிந்தால் ΔT lmtd என்பது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவைக் கண்டறிய நாம் பயன்படுத்த வேண்டிய சரியான வெப்பநிலை வேறுபாடு ஆகும் மாணவர் ஆம் மாணவர் இந்த சமன்பாடு இரண்டுக்கும் பொருந்தும் எனவே சிறிது நேரத்தில் உங்களுக்குக் காட்டுகிறேன் உண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குழாய்க்கு வெளியே பாயும் திரவம் உங்களிடம் உள்ளதா என்று சொல்லலாம் எனவே இது உண்மையில் வெவ்வேறு வெப்பநிலைகளுக்கு நீட்டிக்கப்படலாம் ஒரு நிலையான வெப்பநிலை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நீங்கள் அதே சமன்பாடு அதே ΔT lmtd வெவ்வேறு சமன்பாடுகள் பயன்படுத்த முடியும் நாம் உண்மையில் அங்கு வெப்ப பரிமாற்ற உபகரண வடிவமைப்பு செய்யும் போது நாம் பார்க்கலாம் இது ஒரு நிலையான அல்லது மாறுபட்ட வெப்பநிலை உள்ளதா என்பதற்கு செல்லுபடியாகும் பொதுவான சமன்பாடாகும் நாம் உண்மையில் வெப்பப் போக்குவரத்து உபகரண வடிவமைப்பைப் பார்க்கும்போது அதைப் பார்ப்போம் எனவே ஒரு திரவம் நன்றாகப் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கனசதுரத்தின் வழியே பாயும் திரவம் உள்ளது மேலும் வளைந்த மேற்பரப்பைச் சுற்றி மற்றொரு திரவம் பாய்கிறது மேலும் இது ஒரு வெப்பநிலையில் T ∞ என்று சொல்லலாம் எனவே இப்போது வெப்பப் போக்குவரத்தின் லோக்கல் பாய்ச்சலை h T ∞ Tm என வரையறுக்கலாம் எனவே நாம் அறிந்திருப்பது வேகமாகப் பாயும் திரவத்தின் வெப்பநிலை மட்டுமே அதனால் எந்த இடத்திலும் வெப்பப் போக்குவரத்தின் நிகரப் பாய்ச்சலை வெப்பப் போக்குவரத்துக் குணகம் வெளியில் இருக்கும் திரவத்தின் வெப்பநிலை வேறுபாட்டாலும் எந்த குறுக்குவெட்டிலும் கலக்கும் கப் வெப்பநிலையாலும் பெருக்கப்படும் எனவே அதுவே வரையறையாகும் இப்போது அந்த வரையறையை நான் இங்கு இணைத்தால் q convection என்பது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்திற்குச் சமமாக இருக்கும் இதை U என்று எழுதுகிறேன் நான் ஏன் U பயன்படுத்தினேன் என்பதை சிறிது நேரத்தில் விளக்குகிறேன் மேலும் U A s ΔT lmtd ஆகும் இதில் ΔTi என்பது ஆகும் U என்பது யுனிவர்சல் வெப்ப போக்குவரத்து குணகம் இது யுனிவர்சலாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் குழாயின் சுவருக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டவட்டமான தடிமன் உள்ளது எனவே வட்டக் குழாயின் சுவரில் வெப்பக் கடத்துதலுக்கு எதிர்ப்பு இருக்கப் போகிறது மற்றும் வெளிப்புற மேற்பரப்புக்கும் உண்மையில் அதைக் கடந்து செல்லும் திரவத்திற்கும் இடையே வெப்பப் போக்குவரத்துக்கு எதிர்ப்பும் இருக்கும் எனவே யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்து குணகம் திரவத்திலிருந்து சுவருக்குக் கொண்டு செல்வதற்கான வெப்பப் போக்குவரத்துக் குணகம் என்ன என்பதைக் கணக்கிடுகிறது எனவே நான் இந்த இடத்தை பெரிதாக்கினால் குழாயின் சுவர் என்றால் இங்கு பாயும் திரவம் ஒன்றும் இங்கு பாய்வது இரண்டும் உள்ளது எனவே திரவம் ஒன்றிலிருந்து வட்டக் குழாயின் சுவருக்கு வெப்பப் போக்குவரத்துக்கு உள் இடத்தில் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை நீங்கள் வைத்திருக்கலாம் பின்னர் உள் சுவரில் இருந்து குழாயின் வெளிப்புறச் சுவருக்கு வெப்பப் போக்குவரத்து இருக்கும் மற்றும் வெப்பம் இருக்கும் சுவரில் இருந்து வெளிப்புற திரவத்திற்கு ஆற்றலில் இருந்து வெப்பத்தை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து குணகம் எனவே இந்த U எனும் யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்து குணகம் அடிப்படையில் மூன்று அளவுகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது உண்மையில் வெப்பப் பரிமாற்றங்களின் வடிவமைப்பைப் பார்க்கும்போது இவற்றில் பலவற்றைக் காண்போம் யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் வரையறை என்ன என்பதைக் காண்போம் வெப்பக் கடத்தல் பற்றி விவாதிக்கும்போது மிக சுருக்கமாகப் பார்த்தோம் ஆனால் இந்த யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்து குணகம் கணக்கிடப்படும் பல்வேறு காரணிகள் என்ன என்பதை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் அந்த யுனிவர்சல் வெப்ப போக்குவரத்து குணகம் லேமினார் ஓட்டம் மற்றும் டர்புலன்ட் ஓட்ட சோதனைகளை நீங்கள் செய்திருந்தால் உங்களில் பெரும்பாலோர் இதைத்தான் பயன்படுத்தியிருப்பீர்கள் அதன் யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்பது அந்த பரிசோதனைக்கான வெப்பப் போக்குவரத்து குணகத்தை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தியிருப்பீர்கள் பல்வேறு காரணிகள் வெவ்வேறு அளவுகள் மற்றும் யுனிவர்சல் வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் வெவ்வேறு பகுதிகள் என்னவென்று பார்த்தோம் அவை வெவ்வேறு நிலைமைகளின் கீழ் புறக்கணிக்கப்படலாம் இதன் மூலம் வெப்பப் போக்குவரத்து உபகரண வடிவமைப்பிற்கு நாங்கள் ஒதுக்கி வைப்பதைக் காண்போம் உள் ஓட்டங்கள் மூலம் வெப்பப் போக்குவரத்தைப் பற்றி நாம் ஆய்வு செய்த அனைத்து விஷயங்களும் இதுவரை வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் பண்புகள் மற்றும் பண்புகளைப் பற்றி மட்டுமே உண்மையான எண் எது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை எனவே அதில்தான் அதிக ஆர்வமாக உள்ளோம்